மற்றொரு எடுத்துக்காட்டைக் கருத்தில் கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டில் எல் சி வாழ்க்கைச் சுழற்சி செலவு பகுப்பாய்வைப் பயன்படுத்தி ஓர் அலகு பொருளின் மதிப்பை கணக்கிட போகிறோம் ஒரு உந்தி பயன்பாட்டைக் கருத்தில் கொள்வோம் தண்ணீரின் யூனிட் விலை லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் அல்லது m3 க்கு எவ்வளவு ரூபாய் என்பதைக் கண்டுபிடிப்போம் முதலில் கணக்கீடை வரையறுப்போம் நாம் 100 பேர் கொண்ட ஒரு சமூகத்தை எடுத்துக்கொள்வோம் நீரின் ஆதாரம் துளை கிணறுகள் மற்றும் அவை 6 கை விசையியக்கக் குழாய்கள் 6 துளை கிணறுகள் மூலம் சமூகத்தில் உள்ள 100 பேரின் தேவைகளைப் பூர்த்தி செய்யப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு நபரும் சுமார் 40 லிட்டர் நீரை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறார்கள் துளை கிணறு ஆழம் 20 மீ ஒவ்வொரு கை பம்பின் விலை ரூ 5000 மற்றும் ஒவ்வொரு துளை கிணறு தோண்டுவதற்கான செலவு மீட்டருக்கு ரூ 250 ஆகும் கை பம்பின் ஆயுள் 10 ஆண்டுகள் ஆண்டு பராமரிப்பு செலவு வேலை என ஒரு கை பம்புக்கு ரூ 1250 ஆக இருக்கும் எனவே வட்டி விகிதம் 10 ஆக இருந்தால் 20 வருட வாழ்க்கை சுழற்சிக்கான நீரின் ஓர் அலகு செலவு என்ன எனவே இதுதான் நம்முடைய கணக்கிடல் நீங்கள் கவனிக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட எண்கள் வழக்கமான எண்கள் ஆனால் அவை சந்தை எண்கள் அல்ல எனவே எங்கள் கணக்கீட்டின் செயல்பாட்டில் நாங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த எண்கள் எல் சி பகுப்பாய்வை செயல்படுத்தும் நேரத்தில் நீங்கள் இந்த ரூபாய்களின் உண்மையான எண்களை விலை பராமரிப்பு செலவு சந்தையில் இருந்து பெற வேண்டும் நாம் யதார்த்தமான மதிப்புகளைப் பெற வேண்டும் இப்போதைக்கு எல் சி கணக்கீட்டில் நாங்கள் எவ்வாறு செல்கிறோம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் எனவே தண்ணீரின் அலகு செலவைக் கண்டுபிடிப்பதற்கான எங்கள் நோக்கத்தை அடைய முயற்சிப்போம் முன்பு போலவே ஒரு நேரக் கோடு நேரத்தை வரைவோம் இந்த தொடக்கப் புள்ளியை நான் பெறப்போகிறேன் நான் டிக் புள்ளிகளைக் குறிக்கப் போகிறேன் இந்த டிக் புள்ளி 10 10 வது ஆண்டு இது 20 வது ஆண்டு இப்போது கை பம்பின் ஆயுள் 10 ஆண்டுகளாகக் கொடுக்கப்படுவதைக் காண்கிறோம் அதாவது 10 வது ஆண்டு முடிவில் நாங்கள் கை விசையியக்கக் குழாய்களை மாற்ற வேண்டும் 6 கை விசையியக்கக் குழாய்கள் உள்ளன எனவே 6 விசையியக்கக் குழாய்களை மாற்ற வேண்டும் எனவே இது இங்கு வரும் ஒரு மாற்றாகும் எனவே 6 கை விசையியக்கக் குழாய்களின் மாற்று செலவு பின்னர் வருடாந்திர பராமரிப்பு செலவு ஒரு கை பம்புக்கு ரூ 1250 ஆக இருக்கும் எனவே வருடாந்திர பராமரிப்பு செலவு என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் AMC ஐ 20 ஆண்டுகள் வரை செலுத்துகிறார் 20 முறை நாங்கள் AMC ஐ செலுத்துவோம் இது ஒரு பெருக்கு தொடர் அதை எப்படி செய்வது என்று நமக்கு தெரியும் நாம் சமன்பாடுகளை சரியான முறையில் பயன்படுத்துவோம் பின்னர் தொடக்க ஆண்டில் மூலதன செலவை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே இவை நாம் செய்ய வேண்டிய கணக்கீடுகள் மூலதன செலவு R மாற்று செலவு வருடாந்திர பராமரிப்பு செலவு ஆகியவை ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இவை அனைத்தும் பிரதிபலிப்பு இது மாற்று செலவு பராமரிப்பு செலவு எல்லா நேர இடைவெளிகள் மதிப்புகள் தற்போதைய கால கட்டத்தில் பிரதிபலிக்கப்பட வேண்டும் அதுதான் இதன் கோட்பாடு எனலாம் மூலதனச் செலவை K இப்போது கணக்கிடுவோம் எனவே 6 துளை கிணறுகளை தோண்டுவதில் முதலீடு செய்ய வேண்டும் அதன் விலை 250 ரூ m x 20 மீ மற்றும் 6 மடங்கு செலவாகும் என்பது நமக்கு தெரியும் ஆகவே இது 30000 ரூபாயாக இருக்கும் 6 கை விசையியக்கக் குழாய்களில் முதலீடு செய்யுங்கள் அது 5000 ரூபாய் அவற்றில் 6 க்கு மேலும் 30000 இதையெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் K ஐப் பெறுவீர்கள் அவை 60000 ரூபாய்க்கு சமமாகும் அடுத்து மாற்று செலவு R என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே 10 ஆண்டுகளுக்குப் பிறகு 6 கை விசையியக்கக் குழாய்களை மாற்றுவதை நாம் செய்ய வேண்டும் எனவே 10 அது ஆண்டில் 6 கை விசையியக்கக் குழாய்கள் மாற்றப்பட வேண்டும் எனவே R 30000 என்பது 6 கை விசையியக்கக் குழாய்களின் விலை மற்றும் அதை தற்போதைய மதிப்புள்ள காரணி 11 i 10 ஆல் பெருக்கலாம் இது அங்குள்ள மதிப்பை தற்போதைய நிலைக்கு மாற்றும் அது 11566 30 ரூபாய் ஆகும் எனவே ஆர் 11566 30 அது மட்டுமே மாற்று ஆகும் அடுத்து பராமரிப்பு செலவை M கணக்கீடு செய்வோம் நமக்கு ஒரு வருடாந்திர பராமரிப்பு உள்ளது கை பம்புக்கு ரூ 1250 வழங்கப்படுவது நமக்கு தெரியும் எனவே 6 கை விசையியக்கக் குழாய்கள் 7500 ஆக மாறும் தற்போதைய மதிப்புள்ள காரணி PW என்று நான் அதை அழைக்கிறேன் 1i1 11 i20 n என்பது 20 மற்றும் அது 0 51 ஐ கொடுக்கும் இது தற்போதைய மதிப்புள்ள காரணி மற்றும் பராமரிப்பு என்பது அடிப்படையில் அனைத்து வருடாந்திர பராமரிப்புகளையும் தற்போதைய கால கட்டத்தில் குறிப்பதாகும் இது AMC ஐ கொண்டு தற்போதைய மதிப்புள்ள காரணியாக 7500 × 8 51 ஆக இருக்கும் எனவே பராமரிப்பு தொகை 63851 73 ஆக இருக்கும் இப்போது எல் சி கணக்கிடப்படலாம் கே ஆர் எம் இது மூலதன செலவுக்கு 60000 மற்றும் மாற்று செலவுக்கு 11566 3 மற்றும் பராமரிப்பு செலவுக்கு 63851 73 ஆகும் எல்லாமே 135418 வரை இருக்கும் இது எல் சி இந்த குறிப்பிட்ட அமைப்பின் வாழ்க்கைச் சுழற்சி செலவு ஆகும் இப்போது வருடாந்திர எல் சி என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் இப்போது இந்த மதிப்பு எல் சி இன்று இந்த முழு வாழ்க்கைச் சுழற்சியின் மதிப்பு இன்று இந்த முழு அமைப்பின் மதிப்பாக இருந்தால் இன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் அதை எவ்வாறு சமமாக 20 ஆண்டுகள் பகிர முடியும் என்பதைப் பார்ப்போம் இது ஆயுட்காலம் காலத்தின் முடிவு ஆகும் எனவே வருடாந்திர வாழ்க்கை சுழற்சி செலவு ALCC என்பது தற்போதைய மதிப்பின் அடிப்படையில் எல் முந்தைய எடுத்துக்காட்டில் இதை நாம் செய்துள்ளோம் இதேபோல் தற்போதைய மதிப்புள்ள காரணியின் எல் சி மதிப்பு இது உங்களுக்கு ரூ 15906 இப்போது இந்த குறிப்பிட்ட அமைப்பிற்கான ஒவ்வொரு ஆண்டும் ஆகும் நடப்பு செலவாகும் இப்போது தண்ணீரின் யூனிட் செலவு யூனிட் நீர் செலவு ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இதை மேலே நகர்த்துகிறேன் எனவே ஒரு வருடத்தில் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது 100 பேர் உள்ளனர் ஒவ்வொரு நபரும் 40 லிட்டர் எடுத்துக்கொள்வதை நாம் அறிவோம் எனவே 40 முதல் 1000 மீ 3 ஒவ்வொரு நாளும் வருடத்தில் 365 நாட்கள் வரை மற்றும் இது 1460 மீ 3 ஐக் கொடுக்கும் இது தேவைப்படும் நீரின் அளவைக் குறிக்கிறது இப்போது நீரின் அலகு செலவைக் கணக்கிடலாம் இது ALCC ஆக இருக்கும் இந்த முழு அமைப்பிற்கும் ஆண்டு செலவு தேவைப்படும் நீரால் Q வகுக்கப்படுகிறது எனவே இது15906 சி மதிப்பு வகுத்தல் 1460 மீ 3 ஆல் கிடைக்கும் அது மீ 3 க்கு ரூ 9 தரும் எனவே இது தண்ணீரின் அலகு செலவு இதன் பொருள் என்னவென்றால் சமூகம் பயன்படுத்தும் ஒவ்வொரு மீ 3 தண்ணீருக்கும் ஏற்படும் செலவு ரூபாய் 10 9 அல்லது ஒருவர் சமூகத்தில் உள்ள வீடுகளுக்கு நீர் பில்லிங் செய்ய விரும்பினால் அவர்கள் குறைந்தபட்சம் இந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் இதனால் அவர்கள் மீ 3 க்கு ரூ 9 வசூலிக்கிறார்கள் நிறுவனங்கள் கட்டிட நிறுவனங்கள் விரும்பும் இலாபங்கள் இதில் இல்லை எனவே இந்த வழியில் நாம் உண்மையில் வாழ்க்கை சுழற்சி செலவு பகுப்பாய்வை எந்த வகையான அமைப்பிற்கு செய்கிறோம் என்பதைப் பொறுத்து யூனிட் நீரின் விலை மின்சாரத்தின் யூனிட் செலவு ஆகியவற்றைக் கணக்கிடலாம் உங்களுக்காக நான் இதை இங்கு வைத்திருக்கிறேன் ஒரு ஸ்கிரிப்ட் கோப்பு ex02 சி எடுத்துக்காட்டு 2 நீரின் அலகு செலவைக் கணக்கிடுவதற்கான ஸ்கிரிப்ட் இதுவாகும் ஒரு சமூகத்தில் 100 பேர் உள்ளனர் அதில் 6 துளை கிணறுகள் 6 கை விசையியக்கக் குழாய்கள் உள்ளன 20 வருட வாழ்க்கை சுழற்சி காலத்திற்கு நீரின் அலகு செலவு என்ன தரவு வழங்கப்பட்டுள்ளது முன்பு போலவே நான் துணை அமைப்பு தரவு கை பம்ப் செலவு கிணறு செலவு கை பம்பின் ஆயுள் பின்னர் அமைப்புகள் விவரக்குறிப்புகள் நபர்களின் எண்ணிக்கை ஒரு நபருக்கு தேவையான நீரின் அளவு 40 லிட்டர் என வகைப்படுத்தியுள்ளேன் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 40 முதல் 1000 m3 வரை கிணறுகளின் எண்ணிக்கை 6 கிணறுகள் கிணறு ஆழம் வாழ்க்கைச் சுழற்சி செலவுக்கான ஆண்டுகளின் எண்ணிக்கை வட்டி ஏஎம்சி வருடாந்திர பராமரிப்பு ஒரு கை பம்புக்கு 1250 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது எனவே இவைதான் இந்த விவரக்குறிப்புகள் வாழ்க்கைச் சுழற்சி செலவு K ஐக் கணக்கிடுங்கள் நாம் துளை கிணறுகள் உடைய செலவைக் கண்டுபிடித்தோம் கை பம்ப் செலவைக் கண்டுபிடித்தோம் இந்த 2 ஐச் சேர்த்தால் உங்களுக்கு மூலதனச் செலவு K கிடைக்கும் பின்னர் மாற்றீட்டைக் கணக்கிடுங்கள் ஒரு மாற்று மட்டுமே 10 வது ஆண்டு உள்ளது அதாவது நீங்கள் 6 கை விசையியக்கக் குழாய்களை மாற்ற வேண்டும் கை பம்ப் செலவில் 1 i n i10 6 கை பம்ப் ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் மாற்று செலவைப் பெறுவீர்கள் பின்னர் பராமரிப்பைக் கணக்கிடுங்கள் தற்போதைய மதிப்புள்ள காரணி கணக்கிடப்படுகிறது பின்னர் பராமரிப்பு AMC இங்கே ஒரு கை விசையியக்கக் குழாய்க்கு 1250 பெருக்கல் கை விசையியக்கக் குழாய்களின் எண்ணிக்கையில் பெருக்கல் தற்போதைய மதிப்புள்ள காரணி உங்களுக்கு பராமரிப்பைக் கொடுக்கும் LCC முதலில் கணக்கிட்டு பின்னர் ALCC ஐ கணக்கிடலாம் வருடாந்தர தண்ணீரின் தேவையானது எத்தனை பேர் உள்ளனர் மற்றும் அவர்கள் தினசரி உபயோகிக்கும் நீரைக் கொண்டு 365 நாள்களுக்கும் கணக்கிட்டு பின்னர் ஓர் அலகு வருடாந்தர தண்ணீரின் மதிப்பு வகுத்தல் வருடாந்தர தேவை இதைக்கொண்டு நீங்கள் ரூபாயின் மதிப்பு m3 க்கு வழங்கலாம் பல்வேறு அளவுருக்களைக் காண்பிக்கும் காட்சி பிரிவு என்னிடம் உள்ளது எனவே நீங்கள் எடுத்துக்காட்டு 2 ஐ செயல்படுத்தினால் அதற்கான ALCC கணக்கீடுகளைப் பெறுவீர்கள் துளை கிணறு செலவு மூலதன செலவு 60000 மாற்று செலவு நாம் கணக்கிட்டவை தற்போதைய மதிப்புள்ள காரணி பராமரிப்பு செலவு மற்றும் வாழ்க்கைச் சுழற்சி செலவு மீண்டும் நாம் வருடாந்திர செலவு என்ன என்று கணக்கிட்டு பின்னர் நீரின் செலவு ரூ 89 m3 என வருவதை நாம் பார்க்கிறோம் எனவே அமைப்புகளுக்கான வெவ்வேறு மதிப்புகளைப் பரிசோதித்து யதார்த்தமான எண்களை வைத்து உங்கள் நீர் உந்தி முறைக்கு ஸ்கிரிப்ட் கோப்பைப் பயன்படுத்தி தண்ணீரின் போர் அலகு செலவைக் கணக்கிட முயற்சியுங்கள் இந்த ஸ்கிரிப்ட் கோப்பை ரிசோர்ஸ் பிரிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்